வணக்கம் மாணவர்களே டிசாஸ்டர் ரெகவரி அண்ட் பில்ட் பேக் பெட்டர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று பேரிடர் சூழலில் கலாச்சார ரீதியாக பதிலளிக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட சூழல்களை வடிவமைப்பது பற்றி பேசப்போகிறோம் ஒரு பேரிடர் சூழலில் கலாச்சார பதிலளிக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட சூழல்களைப் பற்றி நாம் பேசும்போது கலாச்சார சிக்கல்களின் அடிப்படைகளையும் குறிப்பாக தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்காக அவை எவ்வாறு தொடர்புடையவை என்பதையும் பேரிடரின் போது பேரிடருக்கு முந்தைய சூழலில் இருந்து அவை எவ்வாறு மாறுகின்றன என்பதையும் பேரிடருக்குப் பிந்தைய சூழல் மற்றும் நீண்டகால செயல்முறையையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இங்குதான் கலாச்சாரங்கள் பேரிடர்கள் மற்றும் குடியிருப்புகள் குறித்த நான்காம் பாகத்தின் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்காக கட்டப்பட்ட பால் ஆலிவரின் பணியின் பங்களிப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அதோடு அவர் பல வழக்குகளையும் கொண்டு வருகிறார் கலாச்சாரம் எவ்வாறு மீட்டெடுப்பு செயல்பாட்டில் கவனிக்கப்படவில்லை இதன் விளைவாக என்ன வகையான இடங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன மற்றும் ஒரு பதில் சூழ்நிலையாக என்ன வகையான அர்த்தங்கள் உருவாகியுள்ளன இந்த செயல்பாட்டில் வளர்ச்சியும் கலாச்சாரமும் ஒன்றையொன்று எவ்வாறு தொடர்புபடுத்தப்படவில்லை தமிழ்நாட்டின் சுனாமி மீட்புப் பணிகளிலும் இதே போன்ற உதாரணங்களைக் கண்டோம் எனவே இன்று நாம் மத்திய தரைக்கடல் நாடுகளில் துருக்கியில் உள்ள இடங்கள் மற்றும் எனது தற்போதைய பணிகள் நடந்து கொண்டிருக்கும் சமீபத்திய ஹுதுத் சூறாவளி பற்றியும் உள்ளடக்குவோம் எனவே நீங்கள் இங்கே பார்க்கும் படம் கபடோசியா மற்றும் துருக்கியின் மத்திய அன்டோலியன் பகுதியிலும் உள்ளது இந்த உச்சங்களின் மிகவும் மாறுபட்ட நிலப்பரப்புகள் உள்ளன அவை அனாடோலியன் பிராந்தியத்தில் பரவியிருக்கும் துஃபா பாறை உச்சங்கள் இவை அடிப்படையில் எரிமலை தூசியின் பண்டைய வைப்புகளிலிருந்து உருவாகின்றன மேலும் காற்றின் வெளிப்பாடு காரணமாக இந்த மென்மையான பாறை கடினப்படுத்துகிறது உட்புறங்கள் உறுதியான சுவர்களைக் கொண்டிருக்கலாம் மற்றும் கல் சில வெற்றிடங்களுடன் செதுக்கப்படலாம் இது உண்மையில் ஒரு வகையான வாழ்க்கை இடங்களாக மாறும் எனவே உண்மையில் நீங்கள் எப்போதாவது துருக்கியைப் பார்த்தால் அது உண்மையில் உலகில் பிளவுப்பெயர்ச்சி கோடு விழுகிறது இது உண்மையில் துருக்கி மற்றும் துருக்கி வழியாக செல்லும் உலகளாவிய பிளவுப்பெயர்ச்சி கோடு பூகம்பங்களுக்கு ஆளாகிறது இந்த துஃபா உச்சங்கள் மிகவும் மென்மையான பாறை இயல்பு கொண்டவை அவை பெரும்பாலும் பல வீடுகளை அழித்து கடுமையான உயிர் இழப்பை ஏற்படுத்துகின்றன எனவே நீங்கள் இங்கு காணக்கூடியது என்னவென்றால் இந்த உச்சநிலைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் சேதங்கள் ஆகும் உண்மையில் இந்த இயற்கை வடிவங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதில் ஒருவர் மிகவும் அக்கறை கொண்டுள்ளார் உண்மையில் கோரேம் அவனோஸ் சாலையில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழைய கிரேக்க நகரத்தில் உள்ள கவூசின் கிராமத்தில் சில வழக்கு ஆய்வுகள் உள்ளன இங்கே இது ஒரு வகையான பெரிய மலை இது ஏராளமான குடியிருப்புகளுடன் உட்பொதிக்கப்பட்டுள்ளது இது சிக்கலான வீடுகளாகும் அவை ஒரு மலையைப் போல பதிக்கப்பட்டுள்ளன நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் அனைத்து குடியிருப்புகளும் தொடர்ச்சியான குடியிருப்புகளும் ஒட்டுமொத்தமாக தேவையான பகுதிகளாக இணக்கமாக பொருந்துகின்ற இயல்புடையவை அடிக்கடி நிகழும் பூகம்பங்கள் மற்றும் காற்று மற்றும் பாறைகளின் வெளிப்பாடு காரணமாக அரிப்பு ஏற்படுவதால் அழிவுகள் நிகழ்ந்திருப்பதை நீங்கள் காணலாம் மென்மையான பாறை கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது அங்கேயும் பூகம்பங்களின் போதும் நிச்சயமாக இந்த சமூகங்களுக்கு திரும்பிச் சென்று ஒரு இடத்தில் மீள்குடியேற ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் சிலர் திரும்பிச் செல்வதை மறுத்துள்ளனர் பல சமூகங்கள் திரும்பிச் செல்ல மறுத்தனர் அவர்கள் திரும்பி வந்து இந்த கிராமத்திற்கு அருகிலுள்ள இடங்களில் குடியேற முயற்சிக்கிறார்கள் இந்த இடம் பூகம்பங்களுக்கு ஆளாகிறது ஒரு ஆபத்து உள்ளது என்பதை அறிந்திருந்தாலும் அவர்கள் இந்த விளிம்பில் வாழப் போகிறார்கள் ஆனால் இன்னும் நீங்கள் ஏன் இந்த மக்கள் இங்கு திரும்பி வந்து தங்கியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் இது சமூகங்கள் நினைத்த பாதுகாப்பு விஷயத்தில் மட்டுமல்ல அவர்களின் வாழ்வாதாரத்தின் மற்ற அம்சங்களும் உள்ளன அவை உண்மையில் அவர்களை மீண்டும் ஈர்த்துள்ளன அதனால்தான் இது ஒரு சுற்றுலா இடமாக இருப்பதால் அது உண்மையில் இந்த மக்களை மீண்டும் கொண்டு வந்துள்ளது மேலும் அவர்கள் மேலே உள்ள பகுதிகளுக்கு குடியேறுவதற்கு பதிலாக அடிவாரப் பகுதியின் கீழ் பகுதியில் குடியேறத் தொடங்கினர் அங்கு அவர்களுக்கு சில உணவகங்கள் அல்லது ஒருவித பொருளாதார வளங்கள் உள்ளன எனவே சுற்றுலா பொருளாதாரமும் ஒரு முக்கிய அம்சமாகும் வாழ்வாதாரம் கலாச்சார வளத்தின் ஒரு பகுதியாகும் என்று சமூகங்கள் இவ்வாறு நம்பியுள்ளன அதே மத்தியதரைக் கடல் காலநிலையில் மற்றொரு வழக்குக்குச் செல்வோம் 1968 ஆம் ஆண்டில் ஒரு பரந்த பூகம்பம் ஏற்பட்டது இது சிசிலி உணவகத்தை அழித்துவிட்டது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வீடற்றவர்களாக உள்ளனர் கிபெல்லினா என்று ஒரு சிறிய நகரம் உள்ளது இது பெலிஸ் பள்ளத்தாக்கில் மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒன்றாகும் இது முற்றிலும் தரையில் இடிக்கப்பட்டது அதன் மேய்ப்பர்கள் மற்றும் பண்ணை தொழிலாளர்கள் சமூகம் தற்காலிக கூடார முகாம்களுக்கு இடம் பெயர்ந்தது இப்போது நீங்கள் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியைப் பற்றி பேசும்போது வெளிப்படையாக முழு பிரச்சனையும் ஒரு பெரிய காட்சியை உருவாக்குகிறது இது மக்களுக்கு மிகவும் அழிவுகரமான காட்சி அவை எப்படியாவது ஒரு பேரழிவின் உடனடி தாக்கத்தின் கீழ் அவர்கள் இருக்கிறார்கள் முதலில் தங்களைப் பாதுகாத்துக் கொண்டு உடனடி தங்குமிடம் தேட முயற்சிக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் தற்காலிக கூடார முகாம்களுக்கு சென்றார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட கிபெல்லினாவின் மேயர் மேயர் கோர்ரா பற்றி அவர் பேசினார் பேரிடர்கள் மாற்றத்தின் முகவர்களாக இருப்பதால் பேரிடர்களை எவ்வாறு சாபக்கேடாக ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர் யோசித்தார் எனவே இதை ஏன் ஒரு பொன்னான வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இந்த நவீனத்துவ தத்துவங்கள் மற்றும் சித்தாந்தங்களைக் கொண்டு ஒரு சமூகத்தை எவ்வாறு உருவாக்க முடியும் எனவே அவர் செய்தது என்னவென்றால் கிபெலினாவின் நகர்ப்புற புனரமைப்பு மூலம் கலாச்சார மறுமலர்ச்சி குறித்த ஒரு கருத்தை அவர் ஊக்குவித்தார் அரசியல்வாதிகள் கட்டடக் கலைஞர்கள் புத்திசாலிகள் தொலைநோக்கு பார்வையாளர்கள் இந்த இடத்தை அவர்கள் எவ்வாறு உணர விரும்புகிறார்கள் நகர்ப்புற இடம் மற்றும் நவீனத்துவத்தின் தரிசனங்களை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதைப் பற்றி நாம் பேசும் இடம் இதுதான் மேலும் மீதமுள்ளவர்களால் கருதப்படும் ஒரு பிராந்தியத்திற்கான விடுதலையின் சின்னமாக உள்ளது எனவே இது நாட்டின் பிற பகுதிகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்க விரும்புகிறது இது ஒரு காட்சி பெட்டி மாதிரி இது நவீனத்துவம் எப்படி இருக்கிறது என்பதைக் காட்ட முடியும் அந்த இடத்தைப் பற்றிய நவீனத்துவ புரிதல் இது பிராந்தியத்திற்குள் மற்ற நகரங்களுக்கு இது இவ்வாறு ஒரு முன்மாதிரியாக மாறும் ஏனென்றால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் யாரோ ஒருவர் நிறைய எண்ணங்களையும் தொலைநோக்குகளையும் உள்ள இடத்தை உருவாக்கும் பணியில் கொண்டு வருவதில் உண்மையிலேயே ஈடுபடுகிறார்கள் இது ஒரு ஆய்வகமாக ஒரு பெரிய ஆய்வகமாக பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு கட்டடக் கலைஞர்கள் மற்றும் இத்தாலி முழுவதிலுமிருந்து வரும் பல்வேறு புத்திசாலிகளை ஈர்க்கும் புதிய வடிவிலான கட்டிடங்கள் குறித்த யோசனைகளின் ஆய்வகத்தை உருவாக்க பங்களிக்கிறது எனவே ஒரு கலை மற்றும் கட்டிடக்கலை இவ்வாறு ஒன்றிணைய முடியும் முழு சமூகமும் இவ்வாறு புத்துயிர் பெற முடியும் அவை இவ்வாறு ஒரு பேரழிவின் பின்னர் இந்த வகையான நிகழ்வுகளை கொண்டு வாருங்கள் அவை இவ்வாறு ஒரு நவீனத்துவ புரிதலில் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் எனவே அவர்கள் செய்தது என்னவென்றால் அவர்கள் நிறைய கலைஞர்களைக் கொண்டுவந்தார்கள் அவர்கள் நிறைய நகரத்தின் திறந்த பகுதிகளையும் நகரத்தின் பொதுச் சதுக்கத்தையும் உருவாக்குகிறார்கள் டோரே சிவிகாவுடனான சமூக நகரத்தின் திறந்த பகுதிகளையும் நகரத்தின் பொதுச் சதுக்கத்தையும் டெல் கம்யூனை இங்கே காணலாம் இது ஒரு வகையான குடிமை நகரத்தின் திறந்த பகுதிகளையும் மற்றும் இங்கே லுடோவிகோ குவாரோனியின் புதிய தேவாலயத்தை நீங்கள் காணலாம் அதுபோல பல்வேறு கலைஞர்கள் தங்கள் சொந்த யோசனைகளை நகரத்தின் திறந்த பகுதிகள் வடிவில் சதுரங்களின் வடிவத்தில் நினைவுச்சின்னங்களின் வடிவத்தில் கட்டிடங்களின் வடிவம் வீட்டுவசதி வடிவத்தில் சில சிறிய அளவிலான கலைப்படைப்புகளும் உள்ளன புதிய குடியிருப்புகளைப் பொறுத்தவரை அவை உண்மையில் சுமார் 50000 பேரை அடைவதை நோக்கமாகக் கொண்டிருந்தன ஆனால் இன்று துரதிர்ஷ்டவசமாக 5000 பேர் மட்டுமே அங்கு வாழ்ந்தனர் வீட்டுவசதிகளில் பெரும்பாலானவை இந்த முன் தோட்டங்கள் இருப்பதையும் இந்த பிரிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் முழு வீதியையும் அவர்கள் கொண்டிருப்பதை நீங்கள் காண முடிந்தால் இது சுற்றுப்புறத்திலிருந்து பிரிக்கும் ஒரு பரந்த தெரு தளவமைப்புகள் ஆகும் அவை அனைத்தும் ஒரு வரிசை வீட்டின் அம்சம் போன்றவை ஆனால் இந்த செயல்பாட்டில் வகுப்புவாத தொடர்பு காணாமல் போகிறது ஏனெனில் மத்திய தரைக்கடல் நாடுகளில் இந்த கூரை உள்ள தாழ்வாரம் கருத்துக்கள் உள்ளன மாலை வெளியே உட்கார்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் அரட்டை அடிப்பார்கள் ஆனால் இப்போது வீதியின் அளவையும் நடைபாதையையும் பார்க்கிங் மற்றும் முன் தோட்டத்தையும் அதனால் முழு அளவையும் சமூக தொடர்பு எடுத்துக்கொண்டது உண்மையில் சமூகமயமாக்குவதற்குப் பதிலாக பயனாளிகளின் தனிமைப்படுத்தலையும் பிரிப்பையும் இது வளர்த்துள்ளது அதுதான் இந்த திட்டம் முடிந்தது இங்கே இந்த ஸ்லைடில் நீங்கள் காணக்கூடியது நகரத்தின் திறந்த பகுதிகள் ஆகும் நீங்கள் எந்த நபர்களையும் பார்க்கிறீர்களா மக்கள்தொகை புரிதல் 5000 இலிருந்து நிறைய உயர்த்தப்பட்டுள்ளது அவர்கள் 50000 ஐ இலக்காகக் கொண்டுள்ளனர் அதற்கேற்ப உள்கட்டமைப்பு திட்டமிடப்பட்டுள்ளது இன்று நீங்கள் பார்ப்பது வெற்று நகரத்தின் திறந்த பகுதிகள் மற்றும் வெற்று தேவாலயங்கள் ஆகும் எனவே அனைத்தும் ஒன்றாக வெற்றாக உள்ளன சில உள்ளூர்வாசிகள் கலைப்படைப்புக்கும் நகரத்தின் புனரமைப்புக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டுள்ளனர் கலை உண்மையில் மக்களுடன் இவ்வாறு ஊக்கங்களை கொண்டு வர முடியும் பங்கேற்பு வழிகளில் அவர்கள் இவ்வாறு ஈடுபட முடியும் என்பது இந்த புதுமையான வழியை அவர்கள் இவ்வாறு உணர முடியும் கலையுடன் இணைத்தல் மற்றும் பல பட்டறைகள் இத்தாலியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் கலைஞர்களால் நடத்தப்பட்டுள்ளன உள்ளூர் குடிமக்களுடனும் உண்மையில் கலை நிலப்பரப்பு மற்றும் நகரத்தின் இணை உருவாக்கத்திற்கான செயலில் ஈடுபடுவதை விட நிறுவனங்கள் தங்கள் பொறுப்புகளை விட்டுவிட்டு கலைஞர்களை இடைவெளியை நிரப்ப விட்டுவிட்டன எனவே அந்த செயல்பாட்டில் என்ன நடந்தது ஏனென்றால் நிறைய பங்கேற்பு நடவடிக்கைகள் செயல்பட்டு வருகின்றன ஆம் பொதுமக்களை ஈடுபடுத்துவதற்கும் படிப்படியாக நிதியளிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை அவர்கள் காண முடிந்தது நிதி நிறுவனங்கள் அல்லது ஒழுங்கமைக்கும் நிறுவனங்கள் அவர்கள் விட்டுவிட முயற்சிக்கிறார்கள் ஆம் உங்கள் கலைப்படைப்புகளை நீங்கள் ஏன் தொடரக்கூடாது இடைவெளியை நிரப்ப முயற்சிக்கிறீர்கள் மேலும் உள்கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன பல உள்கட்டமைப்புகள் உள்ளன தவறான நிர்வாகம் இருந்ததால் முடிக்கப்படாமல் இருந்தது மேலும் சில அரசியல் ஊழல்களும் நகரத்தைப் பற்றி அவர்கள் கற்பனை செய்ததும் அவர்களுக்கு கிடைத்ததும் ஒரு நகரத்தின் முழுமையான பரந்த அளவாகும் இது முற்றிலும் அமைதியாக இருக்கிறது மேலும் ஆல்பர்டோ புர்ரி வடிவமைத்த கிரெட்டோவை நீங்கள் காணலாம் இது சுமார் 12 ஹெக்டேர் நிலம் இது உண்மையில் முழு கிராமமும் அழிக்கப்பட்ட பழைய கிராமம் இப்போது அவர்கள் என்ன செய்தார்கள் அவை கிட்டத்தட்ட 1 மீட்டர் உயரமுள்ள கான்கிரீட் தொகுதிகளால் மூடப்பட்டிருந்தன இந்த வழித்தடங்கள் உண்மையில் அந்த கிராமத்தின் தற்போதைய தெரு வலையமைப்பாகும் இதனால் அந்த கிராமத்தின் வரிவடிவத்தின் நினைவகத்தை ஒரு வகையான தொகுதி மாதிரியில் அவர்கள் கொண்டு வர விரும்புகிறார்கள் ஆனால் இந்த கலைப்படைப்பின் அளவை ஒருவர் கற்பனை செய்யலாம் இது ஒரு வகையான கான்கிரீட் காடு 12 ஹெக்டேர் நிலம் கலையின் பெயரில் ஒரு பகுதியாக கான்கிரீட் செய்யப்பட்டுள்ளது அது ஒரு நினைவகமாக இருந்து வருகிறது எனவே சிற்பத்தின் வழியாக மக்கள் நடந்து செல்லவும் இந்த தெரு வலையமைப்பைப் பாதுகாக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் எனவே அவர்கள் தங்களைத் தாங்களே நோக்குநிலைப்படுத்திக் கொள்ளலாம் அவர்கள் எங்கிருந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் என்பதை அவர்கள் பிரதிபலிக்க முடியும் முழு நினைவுகளும் உரித்ததாக இருக்கலாம் ஆனால் முழு விஷயமும் நீங்கள் உண்மையில் கவனிப்பது முழு விஷயமும் இப்போது ஒரு மவுன இடமாக உள்ளது துரதிர்ஷ்டவசமாக கிரெட்டோ மற்றும் கிபெல்லினா நூவா ஆகியவை மீண்டும் கட்டப்பட்டுள்ளன பொதுவான விஷயம் ஏன் மவுனம் என்பதும் இந்த மவுனத்தை கொண்டு வந்த காரணிகள் எவை என்றும் நான் சொல்கிறேன் முதலாவது கிரெட்டோ சிமெண்ட் தொல்பொருளியலின் தொல்பொருளியல் ஆகியவற்றின் கீழ் கைப்பற்றப்பட்டது இது கடந்த காலத்தின் எஞ்சியதாகும் எனவே அவை ஒரு நினைவகமாக பிரதிபலிக்க முயற்சிக்கின்றன இது சிமென்ட் தொகுதிகளுக்கு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு இரண்டாவது வீடுகள் சதுரங்கள் நினைவுச்சின்னங்கள் மற்றும் முடிக்கப்படாத உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் சமச்சீர் ஆகும் இரண்டாவதாக உண்மையில் இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட வீடுகள் தான் ஆனால் இன்னும் பலர் இங்கு வசிக்கவில்லை கிபெலினாவில் சமூக அம்சங்கள் அதிகம் இல்லை வாழ்வாதாரத்தைப் பற்றியும் உள்ளது அவர்கள் உண்மையில் அவர்களின் வாழ்வாதார அம்சங்களை எவ்வாறு பெற முடியும் அதனுடன் தொடர்புடைய பல காரணிகளும் உள்ளன எனவே நாம் கற்றுக்கொண்டவற்றில் இந்த அளவுகோல் உள்ளது ஒரு அளவுகோல் மிகைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் விளைவாக நாம் பார்ப்பது உள்கட்டமைப்பு உள்ளீடு தவறாக நிர்வகிக்கப்பட்டு திட்டத்தின் அழகுபடுத்தல் என்ற பெயரில் முடிக்கப்படாத வேலை உண்மையில் வேறுபட்ட அசிங்கமான முடிக்கப்படாத பகுதிகளை உருவாக்கியுள்ளது அந்த வகையில் இது ஒருவித சட்டவிரோத இடங்களையும் உருவாக்கியுள்ளது இந்த முடிக்கப்படாத கலைப்படைப்புகள் அல்லது முடிக்கப்படாத திட்டங்களை மக்கள் விட்டிருக்கிறார்கள் ஏனெனில் நிதி தவறாக நிர்வகிக்கப்பட்டது இந்த கலைஞர்களைப் பார்த்த விதமும் மற்றும் வேலை நிறுவனதன்மை இருக்கிறது எனவே உள்ளூர் கலாச்சாரத் தேவைகளைப் பற்றிய புரிதல் இல்லாமை மற்றும் குறுகிய கால நடுத்தர மற்றும் நீண்டகால தழுவல் செயல்முறை எவ்வாறு உள்ளன என்பதை இந்த முழு விஷயம் உண்மையில் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளது எனவே அதிகரிப்பு பற்றி ஒருவர் எவ்வாறு சிந்திக்க முடியும் அதிகரிப்பு பற்றி ஒருவர் சிந்திக்கவில்லை எனவே இதே திட்டம் இன்னும் அதிக அளவில் கற்பிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு சிறந்த வெற்றியாக இருந்திருக்கும் ஒரு கலாச்சார சூழலில் நாங்கள் ஒரு தங்குமிடம் வழங்கும்போது எப்போதும் இரண்டு இருக்கும் அவை மிகவும் வேறுபட்டவை ஒன்று இருப்பவர்கள் மற்றும் இல்லாதவர்கள் சக்திவாய்ந்தவர்கள் மற்றும் சக்தியற்றவர்கள் நிவாரண அமைப்புகள் மற்றும் பேரழிவில் பாதிக்கப்பட்டவர்கள் எனவே ஒன்று மேல் கையில் உள்ளது ஒன்று கையில் உள்ளது எனவே இந்த அரசு சாரா நிறுவனங்கள் இந்த ஏஜென்சிகள் படத்தில் வரும் தருணம் பல சமயங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் உள்ளூர் அறிவை உணர்கிறார்கள் இந்த அமைப்பு இந்த குறிப்பிட்ட சமூக அமைப்பு அமைப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படும் வாழ்க்கை நிலைமைகளைப் பெறத் தவறிவிட்டது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் எனவே அமைப்பு எவ்வாறு தோல்வியுற்றது என்று பெரிய கூட்டு அழுத்த சூழ்நிலைகள் நிகழ்ந்தன என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் பின்னர் பல நிவாரண நடவடிக்கைகள் அவை மீட்பு அல்லது புனர்வாழ்வு திட்டங்களுக்கு வரும்போது அவை நிராகரிக்க முயற்சிக்கின்றன நிவாரண கலாச்சாரத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் பழக்கமான அமைப்புகளுக்கு ஆதரவாக உள்ளன எனவே அவை ஒன்று சார்ந்துள்ளது அவர்கள் ஏற்கனவே செயல்படுத்தியவற்றையும் நிவாரண கலாச்சாரத்தையும் நம்பியிருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் உள்ளூர் அமைப்புகளை குறைத்து மதிப்பிட முயற்சிக்கிறார்கள் அவர்கள் புரிந்துகொள்ள முயற்சி செய்கிறார்கள் உள்ளூர் மரபுகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறார்கள் பாதிக்கப்பட்ட கலாச்சாரம் எப்போதுமே உள்ளூர் பாரம்பரிய மற்றும் பூர்வீக அமைப்புகள் பேரழிவை எதிர்பார்க்கவோ அல்லது அது நிகழும்போது சமாளிக்கவோ முடியாமல் போனது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது எனவே அடிப்படையில் நீங்கள் நிறுவனம் உங்களுக்கு சேவை செய்ய வேலை செய்கிறது அங்குதான் இந்த முழு அமைப்பும் தோல்வியுற்றது என்பதை அவர்கள் காண்கிறார்கள் இந்த ஆண்டுகளில் இது எவ்வாறு தப்பிப்பிழைத்தது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ன வழிமுறைகள் அவை உள்ளன இதனால் ஒரு பெரிய இடைவெளியைக் கொண்டுவரும் அமைப்பைப் பற்றிய புரிதலின் முழுமையான அறியாமை உள்ளது உங்கள் அமைப்பு தோல்வியுற்றது என்பதை அவர்கள் அறிந்தபோதுதான் இதுபோன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன அவை பாரம்பரிய தலைமை மற்றும் சமூக மற்றும் மத ஒழுங்கின் படிநிலைகள் மீதான நம்பிக்கையை இழக்க வழிவகுக்கிறது துன்பகரமான சமூகத்தை வெளிப்புற செல்வாக்கு இன்னும் அதிக பாதிப்புக்குள்ளாக்குகிறது எனவே சில விருப்பங்கள் அவர்கள் முன்பே செய்தவற்றிலிருந்து ஒரு ஆயத்த விருப்பங்களுடன் வருகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு இதைத் தருகிறார்கள் இந்த விருப்பங்களை ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது டோரீன் மாஸ்ஸி ஒரு புவியியலாளர் அவர் இடத்தைப் பற்றி பேசியது ஒரு சமூக கட்டமைப்பாகும் நாங்கள் தீவிரமாக இடங்களை உருவாக்குகிறோம் இடத்தைப் பற்றிய எங்கள் கருத்துக்கள் நாம் வாழும் சமூகத்தின் தயாரிப்புகளாகும் இதேபோன்ற சூழலில் ஒரு இடத்தின் பாதிப்பு ஒரு சமூக கட்டமைப்பாகும் என்ற உரையாடலை நாம் இணைக்க முடியவில்லையா ஏனென்றால் நாங்கள் பொறுப்பான நபர்கள் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் நாம் எவ்வாறு நம்மை பாதிக்கக்கூடியவர்களாக ஆக்குகிறோம் நான் தற்போது செய்து வரும் எனது சொந்த ஆய்வுக்கு வருவோம் இது ஹுதுத் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளது எனவே கடலோர ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் உள்ள சில கிராமங்களுக்குச் சென்று பல அரசு சாரா நிறுவனங்கள் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் புள்ளிவிவரத் துறை ஆகியவற்றை பார்வையிட்டேன் சேத புள்ளிவிவரங்கள் எவ்வாறு சேகரிக்கப்பட்டுள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த அறிக்கைகளில் பல சேத புள்ளிவிவரங்களைப் பற்றி நாம் பேசுகிறோமா எவ்வளவு உயிர் இழப்பு ஏற்பட்டுள்ளது எவ்வளவு சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன அவை எண்ணிகையில் குறுகிவிட்டன அவை சமூகத்தின் மேற்பரப்பு கட்டமைப்புகளுக்கு குறுகிவிட்டன அவை பெரும்பாலும் புள்ளிவிவர விதிமுறைகளுக்கு குறைக்கப்படுகின்றன எனவே இவ்வளவு மதிப்பிடப்பட்ட பயிர் இழப்பு 50 க்கும் அதிகமான பரப்பளவு வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை பாதிக்கப்பட்ட கிராமங்களின் எண்ணிக்கை என்று நீங்கள் கூறலாம் எனவே அவை அனைத்தும் எண்ணிகையில் குறைக்கப்படுகின்றன ஆனால் பொருளாதார அம்சத்துடன் அதைச் செய்ய எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது அதற்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படுகிறது என்பதுதான் அதிகம் நீங்கள் அங்கு பார்த்தால் இவை பீமுனிபட்னம் என்று அழைக்கப்படும் சில கிராமங்கள் மற்றும் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை நீங்கள் காணலாம் அவை கூரையிடப்பட்ட கூரை அமைப்புகளைக் கொண்டுள்ளன அவை சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் கடலோரப் பகுதிகள் காரணமாக மிகக் குறைந்த தாழ்வாரங்களை கொண்டுள்ளன அவர்கள் தட்பவெப்பநிலை உள்ளூர் காலநிலை நிலைமைகள் பற்றிய இந்த உள்நாட்டு புரிதலைப் பெற முயற்சி செய்கிறார்கள் மேலும் இது அவர்களின் வாழ்க்கை முறைக்கும் மீனவரின் வாழ்க்கை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அது எவ்வளவு செயல்பாட்டுடன் செயல்படுகிறது என்பதற்கும் உதவும் ஆனால் நவீன கட்டுமானங்களைப் பார்த்தால் வடிகால் கூட இதுபோன்று தனியாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இதன் பொருள் முகமைகள் ஒரு வீட்டை மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயமாக அல்ல ஒரு தீர்வு என்பது ஒரு குழு மட்டுமல்ல வீடுகள் இது ஒரு விஷயமாகும் மேலும் இது சாலை அடுக்கு வலையமைப்பு வடிகால் அமைப்புகள் மின்சாரம் வழங்கல் நீர் வழங்கல் போன்றவற்றை ஒன்றிணைக்க முடியும் ஆனால் இங்கே நீங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு தனி வீட்டிற்குச் செல்லும்போது தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து ஒரு வீட்டைக் கட்டும்போது நீங்கள் ஒரு வீட்டைக் கட்டிவிட்டு போய்விடுவீர்கள் அதனால் அடுத்து என்ன நடக்கிறது அது அண்டை வீட்டாரை எவ்வாறு பாதிக்கிறது அதனை தான் நாம் காணவில்லை பல கிராமங்களில் உள்ளது இந்த சேதமடைந்த வீடுகள் ஆம் இது ஓரளவு சேதமடைந்துள்ளது அல்லது முழுமையாக சேதமடைந்துள்ளது என்று அவர்கள் கணக்கிட்டுள்ளனர் ஆனால் பின்னர் இவை தனிமைப்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் அவை வேறு இடத்திற்குச் சென்றிருக்கலாம் அல்லது அவை புதிய இடத்தில் சரிசெய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் இவற்றுக்கு என்ன நேர்ந்தது எனவே 10 ஆண்டுகளுக்குப் பிறகு கூட நீங்கள் எப்போதாவது லாத்தூர் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குச் சென்றால் அல்லது சுனாமியில் கூட சென்றால் பல கிராமங்கள் உள்ளன இந்த சேதமடைந்த கிராமங்கள் அப்படி கிடப்பதை நாம் காணலாம் எனவே இந்த குப்பைகளை ஒருவர் எவ்வாறு சுத்தம் செய்யலாம் அல்லது இந்த பொருட்களை எவ்வாறு மீண்டும் பயன்படுத்தலாம் என்பது பற்றிய சிந்தனை செயல்முறை எதுவும் இல்லை எனவே இவை அனைத்தும் ஒருவர் சிந்திக்கக்கூடிய பல அம்சங்களாகும் எனவே முழு கிராமத்திலும் நீங்கள் காணக்கூடியது துணுக்குகள் மற்றும் இடிபாடுகளின் துண்டுகள் ஆகும் இது சூறாவளியால் சேதமடைந்துள்ளது அல்லது உங்களுக்கு இடையில் சேதமடைந்த வீடுகள் ஒரு புதிய வீடுகளை உருவாக்குகின்றன எனவே அங்கே பழைய பகுதியைப் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நாங்கள் கட்டியெழுப்புவதை அவர்கள் மட்டுமே பார்க்கிறார்கள் உதாரணமாக இது ஒரு கூட்டு குடும்ப வீடு மற்றும் இந்த ஏழை வீடுகளில் பலவற்றின் கதை அரசாங்கம் தங்கள் வீட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு வகையான ஆதரவாக 5000 ரூபாயை மட்டுமே வழங்கியுள்ளது கூரை மற்றும் உண்மை 3 குடும்பங்கள் இன்னும் வாழ்கின்றன அதே வீடு எனவே இந்த வீடுகளில் அவர்கள் எப்படி வாழ முடியும் என்று நான் யோசித்துக்கொண்டிருந்தேன் எனவே அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் நாங்கள் பெரும்பாலும் இங்கு தூங்குவது ஒரு கரையோரப் பகுதியாக இருப்பதால் நாங்கள் அங்கே தூங்கலாம் ஏனென்றால் எல்லா விதிகளையும் கடைபிடிக்க 5000 எங்களுக்கு போதுமானதாக இல்லை எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் எங்கள் அயலவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அவர்கள் இரவுகளில் தங்கள் வராண்டாக்களில் தூங்குகிறார்கள் எனவே நீங்கள் எண்ணிக்கையை குறைக்கும்போது அல்லது 5000 ரூபாய்க்கு அல்லது கொடுக்கப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் குறைக்கும்போது நீங்கள் அதை கண்காணிக்கவில்லை என்றால் அவை எவ்வாறு கட்டமைக்கப் போகின்றன இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இதுதான் எனவே இங்குதான் ஒருவர் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் எவ்வளவு வழங்குகிறீர்கள் என்பது அல்ல ஆனால் அவர்கள் எவ்வளவு செய்தார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதல்ல இந்த வகையான நிகழ்வுகளில் மறு மதிப்பீடு செய்ய வேண்டியது இதுதான் வேறுபட்ட கார்ப்பரேட் முகமைகள் எங்கிருந்து வருகின்றன என்பது போன்ற மற்றொரு வழக்கு உள்ளது இது இன்போசிஸ் அறக்கட்டளையின் ஒரு திட்டமாகும் அங்கு அவர்களின் பெருநிறுவன சமூக பொறுப்புகளின் ஒரு பகுதியாக அவர்கள் வீட்டு தீர்வுகளை வழங்க முயற்சிக்கின்றனர் இந்த வீட்டைப் பார்க்கும்போது அவர்களுக்கு மிகச் சிறந்த சாலை வலையமைப்பு உள்ளது அவர்களுக்கு மிகச் சிறந்த வீடுகள் செங்கல் மற்றும் கான்கிரீட் வீடுகள் உள்ளன இது 2 3 கிலோமீட்டர் போன்ற சற்றே தொலைவில் உள்ளது கரையிலிருந்து 3 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆனால் குறைந்தபட்சம் நான் இந்த இடத்திற்குச் சென்றபோது பலர் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கவில்லை ஒருவேளை இப்போது மக்கள் எடுத்திருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நபர் கூட இந்த வீடுகளை ஆக்கிரமிக்கவில்லை நான் அவர்களுடன் சில நேர்காணல்களைப் பயன்படுத்தினேன் பின்னர் நான் ஒரு மீனவரிடம் கேட்டேன் அவர்கள் மீன்பிடித் தேவைகள் மிகவும் வேறுபட்டவை என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு குறிப்பிட்ட வீட்டை விரும்பினாலும் கடற்கரைக்கு அருகில் இருக்க விரும்புகிறோம் என்றனர் ஆனால் அவர்கள் தேவைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றன எனவே படிப்படியாக உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் வலையமைப்புகள் மீனவர்களின் பெயரில் இந்த வீடுகளை அவர்கள் எவ்வாறு கைப்பற்றுவது என்பது பற்றியும் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் இது மீனவர்கள் கூட உணரும் அச்சுறுத்தலில் ஒன்றாகும் ஆகவே மீனவருக்கு வேறுபட்ட கலாச்சாரத் தேவை இருந்தால் சீரான மற்றும் தரப்படுத்தப்பட்ட வீட்டுவசதிகளைப் புரிந்துகொள்வது மற்றும் அவர்களின் கலாச்சாரத் தேவைகள் வாழ்வாதாரத் தேவைகள் காரணமாக சமூகங்களால் அது எவ்வாறு நிராகரிக்கப்படுகிறது என்பது கிபெல்லினாவைப் போன்றது அங்குதான் வீட்டைப் பற்றி நாங்கள் சொல்வது ஒரு குறிப்பாகும் அதேசமயம் ஒரு வீடு என்பது ஒரு பொருளாகும் வீடு அல்லது ஒரு சிறிய குடியிருப்பு கட்டமைப்பை விவரிக்கிறது அதேசமயம் வீடு அதற்குள் கழித்த வாழ்க்கையின் அடையாளமாகும் வீடு என்பது சமூக அமைப்பின் ஆழமான கட்டமைப்புகளின் ஒரு குறிப்பாகும் மேலும் இது ஆக்கிரமித்துள்ள உள்நாட்டு இடத்துடனான குடும்ப உறவில் இவை இவ்வாறு பிரதிபலிக்கின்றன எனவே இங்கே நாம் காணக்கூடியது என்னவென்றால் ஒரு வீடு என்பது நான்கு சுவர்கள் மட்டுமல்ல இது குடும்பத்தைப் பற்றியது அது அவர்களின் சமூக உறவைப் பற்றியது சமூக இடம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது எனவே ஹென்றி லெஃபெப்ரே கருதப்பட்ட இடத்திலிருந்து பேசுகிறார் இது திட்டமிடுபவர்களோ அல்லது அறக்கட்டளையோ ஒரு நவீன புரிதலிலும் உணரப்பட்ட இடத்திலும் இதுபோன்ற பார்வை கொண்டிருக்கிறது அவை எவ்வாறு அதனுடன் சரிசெய்ய முயற்சி செய்கிறார்கள் தங்கியிருக்கும் இடம் நீண்ட கால மாற்றங்களுடன் வருகிறது தங்குமிடத்தை விட நீண்டது பழக்கவழக்க நடைமுறைகள் இந்த இடத்தை வேறு அர்த்தங்களுடன் இவ்வாறு அமைக்கின்றன கலாச்சார பரிமாணத்துடன் இந்த இடங்களை அவை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன அங்குதான் வாழ்ந்த இடம் அதற்குள் வருகிறது மைக்கேல் லியோன்ஸ் மற்றும் தியோ ஷில்டர்மேன் மற்றும் காமிலோ போவானா ஆகியோரின் படைப்புகளால் எவ்வாறு சிறப்பாக உருவாக்கப்படுகிறது என்பதற்கான முதல் பதிப்பில் பல்வேறு அறிஞர்களின் தொகுக்கப்பட்ட சில படைப்புகளை அவர்கள் எவ்வாறு வெவ்வேறு விதத்தில் பிராந்தியங்கள் இந்தியா பாகிஸ்தான் இந்தோனேசியா பங்களாதேஷ் பெரு கொலம்பியா துருக்கி மற்றும் பிற எல்லா இடங்களில் இருந்து கொண்டு வந்தார்கள் என்பதையும் சுருக்கமாகக் கூறுவேன் எனவே புனரமைப்பு செயல்முறைகளில் பொதுவாக பின்பற்றப்பட்ட மாதிரி ஒன்று கூடுதலாக ஒரு அம்சமாகும் அவர்கள் செய்யும் அணுகுமுறை என்பது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமானது இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் நிதியளிக்கும் 5 6 வீடுகள் உள்ளன மேலும் 5 6 வீடுகள் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் நிதியுதவி செய்யும் எனவே அந்த நேரத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் அந்த வீட்டை மட்டுமே பார்க்கிறது அவர்கள் ஒரு வீடு ஒரு நேரத்தில் ஒன்று ஒரு குடும்பம் என்று மட்டுமே பேசினர் ஏனெனில் அவர்களின் ஒப்பந்தம் 2 அல்லது 3 அல்லது 4 வீடுகளை வழங்குவதாகும் அதே சமயம் அது ஒரு வீட்டிலிருந்து 100க்கு பெருக்கல் மாதிரியில் பெருகும் எனவே இங்கே தான் முகமை கட்டுமானத்தை இயக்குகிறது எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது ஒரு திட்டவட்டமான அல்லது ஒரு குறிப்பிட்ட வீட்டின் மாதிரியை உருவாக்கி அது ஒரு நகரமாக இருக்கிறதா அது ஒரு கொத்தா என்பதை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் எனவே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒரு சீரான மற்றும் அதன் தரப்படுத்தப்பட்ட மாதிரிகளாக உருவாக்க இது பெரும்பாலும் ஒரு நிறுவனத்தால் இயக்கப்படும் செயல்முறையாகும் அதேசமயம் இது அடிப்படையில் ஒரு கொத்து உருவாக்கப்பட்டது அது முழு குடியேற்றத்திலும் பிரதிபலிக்கும் ஆனால் இங்கே இதுவும் முகமை இயக்கப்படும் செயல்பாட்டில் என்ன நடக்கிறது முகமை பல வேறுபட்ட அம்சங்களை குறிப்பாக இட தேவைகள் அதற்கான வகுப்புவாத பதில் மற்றும் தேவைகள் அல்லது சூழ்நிலை பகுப்பாய்வு பேரிடருக்கு முன்னும் பேரிடருக்குப் பின் அது எவ்வாறு மாறிவிட்டது என்பதை கருத்தில் கொள்ளாது ஒரு பெண் பேரழிவில் தன் கணவனை இழக்கிறாள் அவளுக்கு என்ன நடக்கிறது அவளுக்கு என்ன மாதிரியான வீடு தேவை எனவே இந்த வகையான புரிதல் உண்மையில் இந்த செயல்முறைக்குள் செல்லவில்லை ஏனெனில் இது மாதிரிக்கு மட்டுமே எடுக்கும் மேலும் 100 வீடுகளுக்கு இது இவ்வாறு மீண்டும் நிகழ்கிறது அதேசமயம் இது ஒவ்வொரு அண்டை வீட்டையும் குடும்பங்களின் குழுவையும் புரிந்து கொள்ள நீண்ட காலம் ஈடுபடுவதை உள்ளடக்கியது இது நேரம் எடுக்கும் ஆனால் இதில் உள்ள சிக்கல் ஊடக அழுத்தம் இருக்கும் அரசியல் அழுத்தம் இருக்கும் நிறுவன அழுத்தம் இருக்கும் எனவே இந்த அம்சத்தை அதிகரிக்கும் பல தடைகள் உள்ளன ஒப்பந்தக்காரரின் இரண்டாவது மாதிரியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் உதிரிபாகங்களை அணுக முயற்சிக்கிறார்கள் உதாரணமாக அவை சுவர் பொருள் அடித்தளம் மற்றும் கூரை பொருள் அல்லது எதை வேண்டுமானாலும் உருவாக்குகின்றன எனவே அவர்கள் ஒரு வார்ப்புருவைக் கொடுக்க முயற்சிக்கிறார்கள் பின்னர் அந்த வழியில் மக்கள் தேர்வு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர் அந்த வகையில் வேலைக்கு தேவைப்படும் பொருட்கள் வழங்கப்படுகிறது தரப்படுத்தப்பட்ட வடிவமைப்பு செயல்பாட்டில் ஒரு சிறிய நெகிழ்வுத்தன்மை உள்ளது அதேசமயம் பயன்பாட்டின் இரண்டாவது செயல்பாட்டில் பென்னி குரியகோஸ் 2000 வீடுகளுக்கு 2000 வடிவமைப்புகளில் பணியாற்றியுள்ளனர் எனவே அங்குதான் சமூகத்துடன் ஒரு ஆழமான ஈடுபாடு தேவைப்படுகிறது அவர்கள் உண்மையில் சமூகத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இறுதியாக அவர்கள் 7 முதல் 8 மாற்று வழிகளை உருவாக்கி மீண்டும் மீண்டும் கட்டடக் கலைஞர்களுடன் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதாவது ஏன் மற்ற இறுதி மாற்றங்கள் கூட உருவாக்கப்பட்டுள்ளன இதற்கு முழுமையான செயல்முறை தேவைப்படுகிறது கலாச்சார பிரச்சினைகள் மற்றும் வடிவமைப்பதற்கான வழிகள் என்ன அது எவ்வாறு கவனிக்கப்படவில்லை என்பதையும் அதன் விளைவாக என்னென்ன வீட்டுவசதிகளை வடிவமைப்பதற்கான பல்வேறு மாதிரிகள் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் மிக்க நன்றி